எனவே நாம் பேசப்போகும் அடுத்த மிக முக்கியமான தொகுதி முதலில் கருத்தியல் செயல்படுத்தல் செய்தபின் மற்றும் பின்னர் இம்ப்ளிமென்ட்டிங் பர்பிக்ட்ல்லி மேட்ச்டு லேயேர்ஸ் என அழைக்கப்படும் அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஏன் தோல்வியடைகிறது எனவே இதை முதலில் ஊக்குவிக்க தீர்வு யை தொடங்குவோம் பின்னர் எங்களுக்கு சில ஊக்குவிக்க உள்ளது பின்னர் நாம் பர்பிக்ட்ல்லி மேட்ச்டு லேயேர்ஸ்க்கு வருகிறோம் இந்த பர்பிக்ட்ல்லி மேட்ச்டு லேயேர்ஸ்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இது ஒரு சமீபத்திய வகை உருவாக்கம் 90'களின் 1990'கள் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இது FDTD உடன் கட்டுப்படுத்தப்படவில்லை FEM ல் கூட நம்மால் முடியும் PML லை செயல்படுத்த முடியும் மக்கள் செய்திருக்கிறார்கள் எனவே நான் உங்களுக்குச் சொல்வது நாம் தியரிட்டிகல் டேவேலெப்மென்ட் யை தொடங்குவோம் பின்னர் FDTD இல் இம்ப்ளிமென்ட் செய்யப்படுகிறது ஆனால் நாம் FEM லும் இம்ப்ளிமென்ட் செய்யலாம் எனவே தோல்வி அடைந்த அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ்ல் இருந்து நாம் தொடங்குகிறோம் எனவே ஒரு கலந்துரையாடல் க்கு லாசி மீடியம் யை கருத்தில் கொண்டு தொடங்குவதன் மூலம் உள்ளே செல்லலாம் எனவே அது ஒருவேறுபட்ட லாசி மீடியம் முன்னர் அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் துவங்க பார்த்தபோது நாம் என்ன செய்தோம் 1D வெற்றிடம் 1D வெற்றிடம் ல் பௌண்டரி கண்டிஷன்ஸ்யை திணிக்க செய்கிறோம் அதைக் கண்டுபிடித்தோம் அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் சரியானது அவை இதுவரை எதையும் ரிபிலக்ஷன் செய்யவில்லை எனவே 1D எல்லைக்குள் வரையறுக்கப்பட்ட விவாதம் யை வைப்போம் ஆனால் இப்போது அதை ஒரு லாசி மீடியம்மாக மாற்றுவோம் ஒரே வித்தியாசம் இங்கே ABC அதை சமாளிக்க முடியாது என்பதைக் காண்போம் எனவே எப்படி என்று பார்ப்போம் எனவே லாசி மீடியம் ஒரு கடத்துத்திறன் மூலம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது பூஜ்ஜியமற்றது மற்றும் இப்போது நாம் வைத்திருப்பது மிகவும் எளிது நாங்கள் ஒரு கலைக்கும் ஊடகம் கூட கருத்தில் கொள்ள மாட்டோம் நாம் எளிமையாகக் என்ன செய்கிறோம் D ε E என்பதை கருதுவோம் எனவே இது ஒரு ஒற்றை அதிர்வெண் வகை எனவே நாம் எல்லோருக்கும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு பழக்கப்பட்டது ∇xHj∂E∂x எனவே இது ஒரு t ஆக இருக்க வேண்டும் இது இங்கேயும் இருக்க வேண்டும் ஆனால் இதேபோல் எல்லா இடங்களிலும் அது புரிந்து கொள்ளப்படுகிறது பரவாயில்லை எனவே தற்போதைய காலத்தை நான் Ohm's law கொண்டு மாற்றினேன் மற்றும் ∂∂t ஆல் jω க்கு நிலையாக மாற்றப்பட்டேன் எனவே இந்த சமன்பாடு அனைத்தும் ஒரு t யை சார்ந்து இருக்க வேண்டும் பின்னர் நாம் e jωt யை செய்கிறோம் எனவே இது இளங்கலை படிப்புகளின் போது நாம் அனைவரும் கண்டது பின்னர் இங்கிருந்து நிலையான செயல்முறை எபக்ட்டிவ் பெர்மிட்டிவிட்டி யை பிரித்தெடுத்தல் செய்ய முயற்சிப்பதாகும் எனவே நான் என்ன செய்வது நான் jωε0 ஐ வெளியே இழுக்கிறேன் இங்கே எஞ்சியிருப்பது இந்த அடைப்புக்குறிக்குள் இருக்கிறது எனவே இந்த சொல் என்னவென்றால் இது எபக்ட்டிவ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி போல் தெரிகிறது எனவே நான் அதை அழைக்கிறேன் εr′ இது வெளிப்படையாக சிக்கலானது எனவே இது எங்கள் அசல் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு யை போன்றது அங்கு நான் σ 0 ஐ வைத்தால் எனக்கு εε0εr ரிலேட்டிவ் புரோபப்லிட்டி கிடைக்கிறது பிறகு நான் என்ன செய்வது எனவே 1D மீடியம் நான் மிக எளிமையாக இரண்டு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு யை எடுத்துக்கொள்வேன் மற்றொன்றின் கர்ல் எடுத்து ஒரு அலை சமன்பாடு யை பெறுவேன் இந்த அலை சமன்பாடு இங்கு நிகழும் இந்த வகையானதாக இருக்கிறது ஒரே மாற்றம் k02 க்கு பதிலாக εr′ எதுவாக ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இருந்தாலும் அதைப் பெறுங்கள் எனவே நான் இந்த வார்த்தையை இங்கே k2 என அழைக்கப் போகிறேன் நாம் அலை சமன்பாடு யை பல முறை பெற்றுள்ளோம் எனவே இதை மீண்டும் பெற மாட்டோம் மாணவர் நாங்கள் ஹோமோஜினியஸ் லாசி மீடியம் யை பரிசீலித்து வருகிறோம் எனவே நான் தண்ணீரைச் சொன்னேன் அதற்குள் நான் FDTD யை 1D மீடியத்தில் மட்டுமே செலுத்துகிறேன் நாங்கள் பொருள் யை கருத்தில் கொள்ளவில்லை என்பது உங்களுக்குத் தெரிந்ததைப் போல நீங்கள் கற்பனை செய்யலாம் எனவே ABC யின் இழப்பு லாசி ஊடகத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் இழப்பு இல்லாத ஊடகத்தில் ABC சரியானது அல்ல என்பதைக் கண்டோம் இந்த அலை சமன்பாடு யை நான் தீர்க்கும்போது முன்பு போலவே இதை நான் ஒரு தீர்வாக பெறுகிறேன் இது என்ன என்பதில் ஆச்சரியமில்லை k2 நான் ஏற்கனவே இங்கேயே குறிப்பிட்டுள்ளேன் எனவே இங்கிருந்து நான் k2t ஐ இந்த வெளிப்பாட்டின் ஸ்க்குயர் ரூட்டாக ஒரு காம்ப்லெக்ஸ் நம்பர் யை பெற முடியும் எனக்கு ஒரு காம்ப்லெக்ஸ் நம்பர் யை கொடுக்க போகிறது எனவே இதை நான் kr jkr என்று எழுதப் போகிறேன் எனவே நான் சொன்ன தீர்வுகள் கூட்டல் மற்றும் கழித்தல் சரியானவை எனவே இது எனக்கு ஒரு பார்வேர்ட் மற்றும் பேக்வேர்ட் அலையை வழங்கப் போகிறது எனவே பார்வேர்ட் அலை எப்படி இருக்கும் அதே விஷயம் எனவே நான் e j ωt k′x பெறப் போகிறேன் மாணவர் கழித்தல் உண்மையான மற்றும் கற்பனையான பகுதியின் அடிப்படையில் அதை எக்ஸ்பேண்ட் செய்வோம் எனவே நான் என்ன செய்ய போகிறேன் e j ωt kr′x மற்றும் பிறகு அடுத்து என்ன நடக்கும் ஆமாம் மைனஸ் எனவே அது என்ன செய்யப் போகிறது இது ஒரு கூட்டல் அல்லது கழித்தல் இருக்க வேண்டுமா எனவே × j எனக்கு ஒரு 1 கொடுக்கப் போகிறதா மாணவர் கூட்டல் 1 எனவே இதை நாம் மீண்டும் சரிபார்க்கிறோம் இதுதான் நமக்கு கிடைக்கும் எனவே நான் என்ன செய்வேன் என்பது இதை ஒரு பிளஸாக எழுதப் போகிறேன் எப்படி எழுதுவது கூட்டல் அல்லது கழித்தல் என்பது எனக்கு மட்டுமே அடையாளம் ki சரிவில் உறிஞ்சப்படும் எனவே நான் இதை இப்படி எழுதினால் இந்த அடையாளத்திற்கு என்ன நடக்கிறது ஏன் அதை நான் kix ஆக செய்யலாமா அலை ஒரு லாசி மீடியம் வழியாக பயணிக்கும்போது அது சிதைந்து போக வேண்டும் இது சரியான ஆம்ப்ளீடூட் ல் பெறக்கூடாது மாணவர் அது சரியான உரிமை மாணவர் ஆம் சரி மாணவர் ஏனென்றால் ஒரு கழித்தல் அல்லது x இன் அடையாளத்துடன் ஒரு கழித்தல் உள்ளது மாணவர் ஆம் அது ஒரு கூட்டல் அல்லது கழித்தல் ன் அடையாளமாக மாறியது எனவே பல கழித்தல் அடையாளம் எனவே அலை பயணம் மற்றும் பேக்வேர்ட் அலை kx ஆக சிதைவடைகிறது இந்த அலை சிதைவடைகிறதா அது சிறந்த சிதைவு ஆக இருந்தது அது சரியாக சிதைந்து வருகிறது இந்த அலை எந்த திசையில் பயணிக்கிறது இது நெகடிவ் x டைரக்க்ஷன் ல் பயணிக்கிறது எனவே x இங்கேயே குறைந்து வருகிறது எனவே இந்த அலை கூட ஒரு பயணமாக சிதைவடைகிறது எனவே அது சரியானது நீங்கள் உடல் ரீதியாக அர்த்தமுள்ளவரா என்பதை எப்போதும் சரிபார்க்கவும் இங்கே தீர்வு ஒரு விரைவான விஷயம் என்னவென்றால் இந்த k பிரைம் யை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நான் எழுதிய kr jki இரண்டுமே Kr மற்றும் ki என பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆக மாறும் என்னிடம் நேரத்திற்க்கான ஆப்போசிட் சைன் கன்வென்ட்ஷன் இருந்தால் என்ன நடக்கும் நாம் ஒன்று பெறுவோம் e jωt நாம் நேர கன்வென்ட்ஷன் ஆல் கூட்டலின் அடையாளத்தை இயற்பியல் சிக்கல் மாற்றாததால் இங்கே உள்நுழைக ஆனால் அலை சரிந்துவிடும் எனவே நான் முன்பு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு ஒரு e jωt இருக்கும் அந்த எபக்ட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கேஸ் ல் கன்வென்ட்ஷன் க்கு ஒரு பாசிட்டிவ் ஆன கற்பனை பகுதியைக் கொண்டிருக்கும் எனவே இப்போது நாம் என்ன செய்வது நாங்கள் கருத்தில் கொண்டுள்ள நிலைமை இதுதான் இது எனது பௌண்டரி மற்றும் நான் இங்கே ஒரு அலை இருக்கிறதா அது ஒரு ரிபிலக்ஷன் இருக்கிறதா என்று நாங்கள் கேட்கிறோம் எப்பொழுது லாஸ்லெஸ் மீடியம் R 0 என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் இப்போது என்ன நடக்கிறது ஆகவே இங்கு என்னிடம் மொத்த புலம் என்ன இருக்கிறது இங்கே வருவோம் எனவே இது எனது பின்னணி இது என்னுடையது எனவே டோட்டல் பிஎல்ட் இன்சிடென்ட் இருக்கப் போகிறது மேலும் அது இன்சிடென்ட் கூட்டல் யை பிரதிபலிக்கிறது நாங்கள் இதுவரை இல்லை FDTD இம்ப்ளிமென்ட் செய்வது மொத்த புலம் இன்சிடென்ட் யை ரிபிலக்ஷன் செய்கிறது மன்னிக்கவும் பணியமர்த்துவதை நான் குறிக்கப் போகும் எனது பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்ன ddx இது வலது கை எல்லைக்கு கூட்டலா அல்லது கழித்தலா ∂E∂x 1c∂E∂t 𝟢 அதைத்தான் நாங்கள் திணிக்கின்றோம் எனவே இந்த இன்சிடென்ட் பார்வேர்ட் பயண அலை பிரதிபலித்த ஒரு பேக்வேர்ட் பயண அலை எனவே இதை நான் e j ωt krx kix என்று எழுதப் போகிறேன் பேக்வேர்ட் அலை எழுதப் போகிறேன் R ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் e j ωt krx kix இப்போது நான் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இந்த பௌண்டரி கண்டிஷன்ஸ் சரி செய்ய போகிறேன் எனவே முதல் டெரிவேடிவ்கள் இப்போது விண்வெளி ல் 1D ஐ dx ஆல் நிகழும் எனவே நான் பெறும் முதல் சொல் என்னவென்றால் எனக்கு ஒரு jkr கிடைக்கிறது பின்னர் நான் ஒரு இன்சிடென்ட் ki மற்றும் ∂∂x ஆகியவற்றில் R முறை வைக்கப்படுகிறேன் இப்போது எனக்கு என்ன கிடைக்கும் jk r k i இது பகுதியை கவனித்துக்கொள்கிறது பின்னர் 1c ன் பகுதி என்ன மூலம் வருகிறது jωRjω 0 க்கு சமம் இது என்னுடையது இது ABC மீது திணிக்கின்றது ABC சரி எனவே இதிலிருந்து நாம் செய்யக்கூடியது என்னவென்றால் அனைத்து R களையும் ஒரு பக்கத்தில் சேகரித்து வெளிப்பாட்டை எழுதுங்கள் எனவே எனக்கு கிடைப்பதுதான் எனவே kr ω c இது ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் எனவே அது உங்களுக்கு என்ன சொல்கிறது எங்கள் ABC யில் பௌண்டரி கண்டிஷன்ஸ்யை விதிக்க நம் கையில் உள்ள ஒரு குமிழ் என்ன 1D ABC அல்லது 2D ABC போல 1c க்கு மேல் ஒரு cosθ காரணி வைக்கிறோம் எனவே ஏதோவொரு வகையில் நீங்கள் அந்த எண்ணைக் கொண்டு விளையாடலாம் சரியானதை நாம் சில cosθ வால் பெருக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் இந்த வெளிப்பாட்டைப் பார்க்கும்போது இங்கே என்ன நடக்கிறது முதலில் எப்போது என்று பாருங்கள் ki 0 எனவே லாஸ்லெஸ் இப்போது என்ன நடக்கிறது நான் R 0 செய்யலாமா ஆம் எவ்வளவு சரி எனவே நான் cωkr ஐ வைத்தால் நான் முடித்துவிட்டேன் எனக்கு 0 ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் கிடைக்கிறது ஆனால் ki என்பது 0 க்கு சமமாக இல்லாத ஒரு இழப்பு இருந்தால் நான் நம்புகிறேன் இந்த வெளிப்பாட்டை என்னால் 0 செய்ய முடியாது இந்த வெளிப்பாட்டை நான் எப்படி உருவாக்குவேன் 0 எப்போதும் ஒரு கற்பனையான பகுதி நான் உண்மையான பகுதி 0 ஆக இருக்க முடியும் ஆனால் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் எப்போதும் இருக்கும் மாணவர் k r கழித்தல் jk i க்கு சமமாக c ஆல் ஒமேகா முடியும் c மூலம் ω இல்லை என்பது ஒரு உண்மையான எண் ω வை c ஆல் k r கழித்தல் jk i க்கு எவ்வாறு சமப்படுத்த முடியும் மாணவர் ஆம் எனவே ஒரு உண்மையான நம்பர் சிக்கலான எண்ணுக்கு எவ்வாறு சமமாக இருக்க முடியும் என்பது சரியாக இருக்க முடியாது எனவே c இன் மதிப்பு எதுவுமில்லை அதனுடன் நான் விளையாட முடியும் இந்த வெளிப்பாடு 0 க்குச் செல்லும் எனவே R 0 சாத்தியமில்லை எனவே முடிவு 1D இல் கூட நடுத்தர லாசி மீடியம் இருந்தால் ABC தோல்வியடைகிறது எனவே இந்த சூழ்நிலையைச் சுற்றியுள்ள நடைமுறை வழி என்ன நீங்கள் அதனுடன் வாழ வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு லாசி மீடியம் மற்றும் ABC யை சுமத்த விரும்பினீர்கள் அதைச் சுற்றியுள்ள வழி என்ன எனவே இந்த அலைகள் என்ன என்பதைக் கவனியுங்கள் எந்த வகையான அலைகளை நாம் சிதைவு பகுதி என்று அழைக்கிறோம் மாணவர் எவனெஸ்ஸ்ண்ட் அலைகள் ஆமாம் மீண்டும் எவனெஸ்ஸ்ண்ட் அலைகள் சரியானது என்று கூறுங்கள் எனவே இவை சரியான அலைகள் எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸ் சரியாக இல்லாவிட்டாலும் அவை விண்வெளியில் சிதைவடைகின்றன என்றாலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெளிப்படையான வேவ்களின் ஒரு சொத்து என்ன எனவே அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் யை நீங்கள் பொருட்களிலிருந்து மேலும் விலக்கி வைக்க வேண்டும் எனவே அது அபூரண ஆக இருந்தாலும் அலை அதைத் தாக்கும் ஆனால் இன்னும் அது சரிந்துவிடும் எனவே சுற்றியுள்ள வேலை என்பது பொருளுக்கும் பௌண்டரி க்கும் இடையில் உள்ள பெரிய தூரமாகும் ஏனெனில் நான் 1D இலிருந்து விலகும் தருணம் எப்படியிருந்தாலும் நான் ஒரு ரிபிலக்ஷன் இழப்பை சந்திக்கப் போகிறேன் அதாவது சரியான முன் நாம் கண்ட ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் பூஜ்ஜியமற்ற ரெபிலெக்ஷன் எனவே சுருக்கமாகச் சொல்வதற்கு ABC தோல்வியுற்றது என்று இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவது நான் நார்மல் நிகழ்வுகள் ஒரு ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் தருகின்றன அது பூஜ்ஜியமற்றது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இரண்டாவது சிதைவு ஊடகம் எனவே இது வேறு எதையாவது பார்க்க நாம் தூண்டுகிறது எனது கம்ப்யூடேஷனல் பிஎல்ட் அளவை நிறைய அதிகரிக்காத மற்றொரு தீர்வாக இருக்கிறது அது எனக்கு நல்ல துல்லியத்தை தருகிறது எனவே இந்த பகுதி தெளிவாக உள்ளது